முந்தைய வகுப்பில் இந்த பேஜ் ஃபால்ட் விகிதத்தை மேம்படுத்துவதற்கான இந்த உத்திகளை பார்த்துக்கொண்டிருந்தோம் இந்த பேஜ் ஃபால்ட் வீதக் குறைப்பை எவ்வாறு கையாள்வது மேலும் இரண்டு அணுகுமுறைகள் இருப்பதைக் கண்டோம் ஒன்று குளோபல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்ற்கான உழைக்கும் தொகுப்பு மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது மற்றொன்று பேஜ் ஃபால்ட் பிரீகொன்சி அல்லது பி எஃப் அடிப்படையிலானது எனவே இது லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்க் கொள்கைகளுக்கு வேலை செய்கிறது ஒரு செயல்முறையின் இந்த வேலை தொகுப்பிற்கு இடையே நேரடி உறவு இருப்பதை கண்டோம் அது பேஜ் ஃபால்ட் வீதமாகும் பணி தொகுப்பு மெமரி பக்கத்தில் ஏற்றப்படாத வரை ஃபால்ட் விகிதம் அதிகமாக இருக்கும் மேலும் பணி தொகுப்பு ஏற்றப்பட்டதும் பேஜ் ஃபால்ட் விகிதம் குறைவாகிவிடும் ஆனால் அதே நேரத்தில் பணி தொகுப்பு என்பது ஒரு மாறும் கருத்தாகும் இது ப்ரோக்ராம் எப்போது இயங்குகிறது என்பதை மாற்றுகிறது எனவே இது ப்ரோக்ராமின் வெவ்வேறு பகுதிகளைக் குறிக்கும் இதன் விளைவாக இந்த பக்கங்களின் எண்ணிக்கை அல்லது அது குறிப்பிடும் பக்கங்களின் தொகுப்பு காலப்போக்கில் மாறும் இங்கே இந்த பணி தொகுப்புக்கும் இந்த பேஜ் ஃபால்ட் வீதத்திற்கும் இடையிலான உறவு இருக்கும் எனவே இந்த வரைபடத்தில் நாம் விவாதித்தபடி பேஜ் ஃபால்ட் விகிதம் 0 முதல் 1 வரம்பில் இயல்பாக்கினால் காலப்போக்கில் இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் ஆரம்பத்தில் மிகக் குறைவான பக்கங்களுக்கு ஏற்றப்படும் எனவே இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் அதிகரிக்கிறது பின்னர் அது உச்சத்தை எட்டும் போது அது பக்கத்தின் தவறு வீதத்தைக் குறைக்கத் தொடங்குகிறது பணி தொகுப்பு நினைவகத்தில் ஏற்றப்பட்டுள்ளது செயல்பாட்டின் செயல்பாட்டு நேரத்தின் இந்த பகுதிக்கு பின்னர் இந்த கட்டத்தில் இருந்து மீண்டும் பேஜ் ஃபால்ட் விகிதம் முக்கியத்துவத்தை அதிகரிக்கத் தொடங்கியது எனவே இடையில் இந்த பேஜ் ஃபால்ட் விகிதத்தில் சில சிறிய மாற்றங்கள் உள்ளன ஆனால் அவை அவ்வளவு குறிப்பிடத்தக்கவை அல்ல இந்த கட்டத்தில் இருந்து மீண்டும் அது கணிசமாக அதிகரிக்கத் தொடங்கியது ஒரு செயல்முறையின் ஒரு லோக்காலிட்டிலிருந்து மற்றொரு இடத்திற்கு வந்திருக்கலாம் எனவே இது மாற்றத்தை சரி என்று குறிக்கிறது இந்த மாற்றம் மீண்டும் நிகழும்போது அந்த பிராந்தியத்திற்கான லோக்கல் பேஜ் ஏற்றப்பட வேண்டும் எனவே இந்த விகிதத்தில் இது அதிகரிக்கும் இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் அதிகரிக்கிறது மேலும் தற்போதைய பணி தொகுப்பில் பணிபுரியும் தொகுப்பின் அனைத்து பக்கங்களும் ஏற்றப்படும்போது மீண்டும் அடையும் போது இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் குறையத் தொடங்கும் எனவே மீண்டும் அந்த வழியில் சில சிறிய வேறுபாடுகள் இந்த ப்ரோக்ராம் குறியீட்டின் மற்றொரு பகுதியை நோக்கி வரும் இடத்திற்கு வரும் வரை முந்தைய இடம் இன்னும் செல்லுபடியாகாது இப்போது இந்த ப்ரோக்ராம் புதிய பக்கங்களின் தொகுப்பைக் குறிக்கிறது எனவே இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்குகிறது மேலும் இந்த உறவுகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது எனவே அது ஒரு வேலை தொகுப்பில் வரும் எனவே எப்போது வேண்டுமானாலும் காலப்போக்கில் இதை பிளாட் செய்தால் இந்த சிகரங்களை எப்போது பெற்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே அது உண்மையில் குறிப்பு லோக்காலிட்டின் மாற்றத்தைப் பற்றி பேசுகிறது எனவே பள்ளத்தாக்கு கிடைத்த போதெல்லாம் அதாவது இந்த லோக்கல் பேஜ்கள் ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளன எனவே இந்த பேஜ் ஃபால்ட் வீதத்தைப் பார்ப்பதன் மூலம் இந்த வேலை தொகுப்பை செயல்முறையின் பகுதிகளாக குறிக்கலாம் மேலும் ப்ரோக்ராம் மீண்டும் மீண்டும் இயங்கினால் ஒரு முறை ப்ரோக்ராம் இயக்கியிருக்கலாம் பின்னர் இந்த வேலை தொகுப்பு நடத்தை கண்டுபிடித்தோம் அடுத்த முறை ப்ரோக்ராம் இயங்கும்போது காலப்போக்கில் செயல்பாட்டின் செயல்பாட்டுத் தொகுப்பு என்னவாக இருக்கும் என்பது பற்றி சில யோசனைகள் கிடைத்துள்ளன அந்த வகையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே இது பக்கங்களை மட்டுமே குறிக்கிறது என்பது ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளது எனவே குறிப்பு அந்த பக்கங்களுக்கு மட்டுமே வருகிறது மற்றும் பேஜ் ஃபால்ட் விகிதம் குறைவாக உள்ளது இப்போது இந்த டிமாண்ட் பேஜிங்கிற்கான பிற பரிசீலனைகள் மற்றும் முன் பேஜிங் என்று பின்னர் பக்கத்தின் அளவு பின்னர் டி பி அடையலாம் இன்வெர்ட்டட் பேஜ் டேபிள் ப்ரோக்ராம் அமைப்பு மற்றும் இந்த IO இன்டர்லாக் மற்றும் பேஜ் லாக்கிங் எனவே அடுத்த சில ஸ்லைடுகளில் விவாதிக்கும் பிற சிக்கல்கள் ஆகும் செயல்முறை தொடக்கத்தில் நிகழும் அதிக எண்ணிக்கையிலான பக்க தவறுகளை குறைக்க பிரீ பேஜிங் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு பக்கத்தின் அனைத்து அல்லது சில பக்கங்களும் அவை குறிப்பிடப்படுவதற்கு முன்பு தேவைப்படும் ஒரு செயல்முறையின் வரலாற்றைப் பற்றி உங்களுக்கு ஏதேனும் யோசனை இருந்தால் எடுத்துக்காட்டாக இந்த ஊதிய திட்டம் செயல்முறை என்றால் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிறுவனத்தில் செய்யப்படுகிறது எனவே இயற்கையாகவே இது குறிப்பு நடத்தை அமைப்புக்குத் தெரியும் கணினி நிர்வாகிக்குத் தெரியும் இந்த ஊதியத் திட்டத்திற்கு ஆரம்பத்தில் தேவைப்படும் பக்கங்கள் இவை என்று முடிவு செய்யலாம் எனவே இந்த வரைபடத்தைப் பார்த்தால் ஆரம்பத்தில் பிரேம்களின் எண்ணிக்கை அமைந்துள்ளதிலிருந்து அனைத்து செயல்முறைகளும் மிகக் குறைவாக இருப்பதைக் காணலாம் எனவே இது பேஜ் ஃபால்ட் விகிதத்தில் கூர்மையான அதிகரிப்பு காண்பிக்கும் எனவே இதைத் தவிர்ப்பதற்கு ஆரம்பத்தில் இந்த நேரத்தில் வேலை செய்யும் தொகுப்பின் அனைத்து பக்கங்களையும் ஏற்றினால் இயற்கையாகவே இந்த உச்சநிலை ஏற்படாது எனவே இந்த பகுதி ஒரு பள்ளத்தாக்காக வரும் அந்த உச்சத்தை குறைக்க முடியும் அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது எனவே அவ்வாறு செய்தால் அது தயார்படுத்தல் ஆகும் எனவே தொடக்கத்தில் செயல்முறை தேவைப்படும் பக்கங்கள் உங்களுக்குத் தெரிந்தால் அந்த பக்கங்களை நினைவகத்தில் ஏற்றலாம் எனவே அவை குறிப்பிடப்படுவதற்கு முன்னர் ஒரு செயல்முறை தேவைப்படும் அனைத்து அல்லது சில பக்கங்களை அல்லது முன் பக்கம் எனவே இது பிரீ பேஜிங்கின் கருத்து ஆனால் பிரீ பேஜ் பக்கங்கள் பயன்படுத்தப்படாவிட்டால் IO மற்றும் மெமரி வீணாகிவிட்டது கடைசியாக ப்ரோக்ராம் இயக்கப்பட்டால் அது சில டேட்டா தொகுப்புடன் இருந்தது மேலும் அடுத்த முறை ப்ரோக்ராம் செய்யப்படும்போது இது வேறுபட்ட டேட்டா தொகுப்புகளுக்கானது மேலும் 2 டேட்டா தொகுப்புகளுக்கான ப்ரோக்ராம் செயலாக்க வரிசை வேறுபட்டது இதன் விளைவாக முந்தைய ஓட்டத்திற்கு பொருத்தமான பக்கங்கள் இந்த ஓட்டத்திற்கு பொருந்தாது எனவே இதுவும் நடக்கலாம் மேலும் இந்த விஷயத்தில் பிரீ பேஜிங் கட்டமைப்பை வீணடித்துவிட்டோம் எனவே ஏற்றப்பட்ட பக்கங்கள் பயன்படுத்தப்படாதவை மற்றும் இந்த IO செயல்பாடு மிகவும் முக்கியமானது என்பதை அறிவீர்கள் ஏனெனில் இது செகண்டரி ஸ்டோரேஜ் அணுக வேண்டும் மற்றும் செகண்டரி ஸ்டோரேஜ் அணுகல் மிகவும் மெதுவாக உள்ளது எனவே இந்த IO மற்றும் மெமரி வீணானது எனவே பக்கங்கள் பிரீ பேஜ் செய்யப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இந்த பக்கங்களின் ஒரு பகுதியான ஆல்பா உண்மையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஆல்பா 0 முதல் 1 வரை இருக்கும் ஆல்பா சேமித்த பக்கங்களுக்கான செலவு சேமிக்கப்பட்ட பக்கங்களின் பிழைகள் 1 மைனஸ் ஆல்பா தேவையற்ற பக்கங்களாக பிரீ பேஜிங் செலவை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளன எனவே இதை ஆல்பாவில் ஏற்றினால் எனவே என்ன தவறு மேலும் இது இதை விட அதிகமாக இருக்கும் எனவே ஆல்பா பூஜ்ஜியத்திற்கு அருகில் இருந்தால் பிரீ பேஜிங் இழக்கும் மற்றும் ஆல்பா ஒன்றுக்கு அருகில் இருக்கும் பின்னர் இந்த தயாரிப்பு வெல்லும் ஆல்பா பூஜ்ஜியத்திற்கு மூடப்பட்டால் அதாவது இந்த செலவு இதைவிட குறைவாக இருந்தது எனவே தேவையில்லாமல் அந்த பிரீ பேஜ் செய்வதில் நிறைய நேரத்தை வீணடித்துள்ளோம் மேலும் ஆல்பா ஒன்றுக்கு நெருக்கமாக உள்ளது பின்னர் பக்கங்களை ஏற்றியுள்ளதால் லாபம் கிடைக்கிறது அவை அனைத்தும் கிட்டத்தட்ட அங்கே பயன்படுத்தப்படுகின்றன எனவே வீணானது மிகக் குறைவு இது ப்ரோக்ராமின் செயல்பாட்டைப் பொறுத்தது ஏனெனில் ப்ரோக்ராமின் செயல்பாட்டு வரிசை வேறுபட்டிருக்கலாம் பின்னர் ஆல்பாவின் இந்த முடிவைப் பொறுத்து இருக்கலாம் எனவே சில சந்தர்ப்பங்களில் இழக்க நேரிடலாம் ஆல்பாவின் மதிப்பை சரியாக கணிக்க முடிந்தால் இந்த பிரீ பேஜிங் வகை கொள்கைக்கு செல்லலாம் அடுத்த முக்கியமான பிரச்சினை பக்க அளவு பக்க அளவு என்னவாக இருக்கும் சில நேரங்களில் OS வடிவமைப்பாளர்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும் குறிப்பாக தனிப்பயன் கட்டமைக்கப்பட்ட CPU இல் இயங்கினால் எனவே அவர்கள் கழிவு மேம்பாட்டுக் குழுவுடன் ஆலோசித்து வருகின்றனர் மேலும் ஒரு பக்கத்தின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்று கழிவு மேம்பாட்டுக் குழு சொல்லலாம் இப்போது பக்க அளவு தேர்வு பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலில் பிராக்மென்ட்டேஷன் மேலும் இந்த பேஜிங் கொள்கையைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த எக்ஸ்டர்னல் பிராக்மென்ட்டேஷன் தீர்க்க முடியும் என்பதை நினைவில் வைத்திருப்பீர்கள் இந்த எக்ஸ்டர்னல் பிராக்மென்ட்டேஷன் தீர்க்கப்படுகிறது ஆனால் எஞ்சியிருப்பது இன்டர்ணல் பிராக்மென்ட்டேஷன் எனவே இது தீர்க்கப்படுகிறது ஆனால் இந்த இன்டர்ணல் பிராக்மென்ட்டேஷன் இல் இந்த சிக்கல் உள்ளது இப்போது பக்கத்தின் அளவு பெரியதாக இருந்தால் சராசரியாக கடைசி பக்கத்தின் பாதி பயன்படுத்தப்படாமல் இருக்கும் பகிர்வு நினைவக மேலாண்மை அல்லது இந்த திட்ட நினைவக மேலாண்மை குறித்து விவாதித்தோம் எனவே இந்த பக்க அளவு பிராக்மென்ட்டேஷன் ஆல் வழிநடத்தப்படுகிறது எனவே பக்கத்தின் அளவு பெரியதாக இருந்தால் கடைசி பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு செயல்முறைகளாலும் பெரிய அளவு இடம் வீணடிக்கப்படும் எனவே அந்த வகையில் இந்த பிராக்மென்ட்டேஷன் ஒரு சிக்கல் பின்னர் பேஜ் டேபிள் அளவு இந்த பிராக்மென்ட்டேஷன் சிக்கலைத் தீர்க்க அல்லது இந்த மெமரி பயன்பாட்டு சிக்கல் இருந்தால் அதனுடன் தொடர்புடைய விரயத்தை குறைக்கிறீர்கள் எனவே பக்க அளவை சிறியதாகப் பயன்படுத்துவோம் என்று முடிவு செய்யலாம் இதன் விளைவாக கடைசி பக்கத்தின் பாதி வீணாகிவிடும் ஆனால் அந்த மதிப்பு சிறியதாக இருக்கும் ஏனெனில் பக்கத்தின் அளவு தானே சிறியது ஆனால் அந்த வகையில் அது அந்த பேஜ் டேபிள் அளவை அதிகரிக்கும் எனவே ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒரு பேஜ் டேபிள் அளவு மற்றும் பேஜ் டேபிள் கிடைத்துள்ளன பக்க அளவு சிறியதாக இருந்தால் பேஜ் டேபிள் அளவு பெரியதாக இருக்கும் எனவே பக்க அட்டவணையில் அதிக எண்ணிக்கையிலான உள்ளீடுகள் இருக்கும் எனவே இதன் விளைவாக இது பக்க அட்டவணையை அதிகரிக்கும் மீண்டும் மெமரியை வீணடிப்போம் ஏனென்றால் இந்த பேஜ் டேபிளை மெமரியில் ஏற்ற வேண்டும் அதிக எண்ணிக்கையிலான பேஜ் டேபிள் உள்ளீடுகள் இருந்தால் இந்த பேஜ் டேபிள் இடம் தேவைப்படும் எனவே ஒவ்வொரு பக்கத்தின் அளவு என்ன பைட்டுகளின் எண்ணிக்கை என்ன மெமரி சொற்களின் அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு பைட்டுகளின் அடிப்படையில் இது எத்தனை பைட்டுகளைக் குறிக்கிறது பின்னர் IO மேல்நிலை எனவே ஒரு தொகுதி பரிமாற்றத்தை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் எனவே தொகுதி பரிமாற்றத்திற்கு அதிக நேரம் தேவைப்படுவதை கண்டால் பெரிய அளவிலான பக்கத்தை செய்ய வேண்டியது நல்லது எனவே ஒரு IO அணுகலில் டேட்டாவின் அளவை மாற்ற முடியும் அதாவது IO மேல்நிலை ஒரு முக்கியமான பிரச்சினையாக இருக்கலாம் எனவே IO மேல்நிலை குறைவாக உள்ளது சிறிய பக்க அளவிற்கு செல்லலாம் ஆனால் IO மேல்நிலை அதிகமாக இருந்தால் பெரிய பக்க அளவிற்கு செல்ல வேண்டிய தேர்வு இல்லை ஏனென்றால் பக்கத்தின் அளவு சிறியதாக இருந்தால் பேஜ் ஃபால்ட்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும் ஏனெனில் நினைவகத்தில் உள்ள செயல்முறைகளுக்கு குறைந்த அளவு குறியீடு கிடைக்கும் எனவே இது அதிக எண்ணிக்கையிலான பேஜ் ஃபால்ட்களுக்கு வழிவகுக்கும் பின்னர் அதிக எண்ணிக்கையிலான IO இடமாற்றங்கள் நடைபெறும் எந்தவொரு அமைப்பிலும் ஒரு பேஜ் ஃபால்ட் விரும்பிய அளவு இருக்கும் எனவே பேஜ் ஃபால்ட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நிச்சயமாக இந்த பக்க அளவு பெரியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் பக்கத்தின் அளவு பெரியதாக இருந்தால் ஒரு குறியீட்டின் அதிக அளவு அல்லது ஒரு ப்ரோக்ராம் நினைவக குறிப்புகளின் அதிக அளவு அவை மெமரியில் கிடைக்கும் எனவே பக்கங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் பக்க அளவு அதிக எண்ணிக்கையில் இருக்கும் அவ்வாறான நிலையில் ஒரு செயல்முறைக்கு மெமரியில் போதுமான மெமரி குறிப்புகள் ஏற்றப்படும் எனவே பேஜ் ஃபால்ட்களின் எண்ணிக்கை விரும்பிய மதிப்பு குறைவாக இருந்தால் பக்க அளவை அதிகரிக்க வேண்டும் பின்னர் லோக்காலிட்டி பைட்டுகளின் அடிப்படையில் பார்த்தால் அந்த லோக்காலிட்டி எவ்வளவு பெரியதாக இருக்கும் மெமரி குறிப்புகளின் அடிப்படையில் இந்த லோக்காலிட்டிப் பற்றி முன்பு பேசியுள்ளோம் எனவே அதற்கு பதிலாக இப்போது முழுமையான அட்ரஸ்களின் அடிப்படையில் செய்தால் அட்ரஸ் வரம்பு என்ன எனவே இந்த அட்ரஸ் வரம்பு குறிப்பு காலப்போக்கில் எவ்வாறு மாறுகிறது அதை லோக்காலிட்டியாக வரையறுத்தால் மெமரியில் பல இடங்கள் இருப்பதை உறுதி செய்யும் எனவே இதன் விளைவாக பக்கத்தின் அளவை தீர்மானிக்கும் பி அதாவது ட்ரான்ஸ்லேஷன் லுக்அசைடு பஃப்பர் அளவு பெரியதாக இருந்தால் பின்னர் டி பியில் அதிக அளவு மெமரி பக்கங்களை ஏற்ற முடியும் பேஜ் டேபிளை டி பியில் ஏற்றுவது என்றால் TLB உள்ளீடுகளின் எண்ணிக்கை எத்தனை பேஜ் டேபிள் இருக்க முடியும் என்பதைப் தீர்மானிக்கும் ஏனெனில் கணிசமான பேஜ் டேபிளை TLB இல் ஏற்ற விரும்பினால் டி பி அளவு சிறியதாக இருக்கும் பேஜ் டேபிள் உள்ளீடுகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் எனவே இதன் விளைவாக பக்கங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் எனவே பக்க அளவு அதிகமாக இருக்க வேண்டும் இந்த பரிசீலனைகள் அனைத்தும் வரும் இறுதியாக இந்த பக்க அளவு பவர் ஆப் 2 இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த பக்கத்தின் அளவு ஆஃப்செட் ஆகியவை CPU ஆல் உருவாக்கப்படும் இந்த அட்ரஸ் பிட்களிலிருந்து பெறப்படுகின்றன எனவே சில அட்ரஸ் பிட்களைப் பயன்படுத்த வேண்டும் இதன் விளைவாக இந்த பக்க அளவு பவர் ஆப் 2 ஆக இருக்க வேண்டும் வழக்கமாக இது 2 டூ தி பவர் 12 முதல் 2 டூ தி பவர் 22 பைட்டுகள் வரை 2 டூ தி பவர் 12 என்பது சுமார் 4k அதாவது 4 096 பைட்டுகள் இருக்கும் மற்றும் 2 டூ தி பவர் 12 என்பது மிகப்பெரிய எண் ஆகும் எனவே இயற்கையாகவே அது பக்கத்தின் அளவை மிகப் பெரியதாக மாற்றும் எனவே இது கிட்டத்தட்ட ஒரு வரிசை ஒதுக்கீடு போன்றது சராசரியாக பக்கத்தின் அளவு காலப்போக்கில் வளரும் எனவே வரலாற்றைப் பார்த்தால் இப்போது பயன்படுத்தப்பட்டு வரும் பக்க அளவை விட ஆரம்ப பக்க அளவு அதிகரித்து வருகிறது ஏனென்றால் மேலும் மேலும் மெயின் மெமரி ஸ்பேஸ் கிடைக்கிறது மேலும் ஒரு பெரிய பக்க அளவிற்கு செல்லலாம் பி ரீச்சைப் பார்ப்போம் பி ரீச் என்பது டி பி இலிருந்து அணுகக்கூடிய மெமரி இன் அளவு பி ரீச் ஆனது டி பி அளவிற்கு சமமான பக்க அளவை அடைகிறது பி இன் அளவு பக்க அளவாக இருப்பதால் ஒவ்வொரு செயல்முறையின் செயல்பாட்டுத் தொகுப்பும் டி பி இல் சேமிக்கப்படும் இல்லையெனில் அதிக அளவு பேஜ் ஃபால்ட்கள் உள்ளன எனவே பக்கம் டி பி இல் கிடைத்தால் அது மிகவும் நல்லது எனவே அதை டி பி இல் சேமிக்க முடிந்தால் அது நல்லது எனவே இந்த டி பி அளவு பக்க அளவிற்கு எத்தனை பக்கங்களைக் கூறுகிறது பியிலேயே பக்கங்களை ஏற்றலாம் என்றால் டி பியில் ஏற்றப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கைக்கான இந்த பக்க அளவு ஆகும் பி க்கு அதிக இடம் தேவைப்படும் எனவே ஒவ்வொரு செயல்முறையின் செயல்பாட்டுத் தொகுப்பும் டி பி இல் சேமிக்கப்படுகிறது இல்லையெனில் பேஜ் ஃபால்ட்கள் அதிக அளவில் இருக்கும் பக்க அளவை அதிகரித்தால் எல்லா பயன்பாடுகளுக்கும் பெரிய பக்க அளவு தேவையில்லை என்பதால் இது பிராக்மென்ட்டேஷன் ஐ அதிகரிக்க வழிவகுக்கும் ஏற்கனவே விவாதித்த அந்த பிரச்சினை அதுதான் மேலும் பல பக்க அளவுகளை வழங்கும் பிற சாத்தியக்கூறுகள் சில பயன்பாடுகளுக்கு பெரிய பக்க அளவு தேவைப்படும் மற்றும் சில செயல்முறைகளுக்கு சிறிய பக்க அளவு தேவைப்படலாம் சிறிய அளவு செயல்முறைகள் பெரிய பக்க அளவைக் கொடுக்கும் எனவே செயல்முறை மாற்றப்படலாம் இது தொடங்கியவுடன் அது சிறிய பக்க அளவைப் பயன்படுத்துகிறது பின்னர் அதற்கு அதிக அளவு மெமரி தேவை என்று கண்டால் செயல்முறைக்கு பெரிய பக்க அளவிற்கு அது மாறிக்கொண்டே இருக்கும் எனவே பல பக்க அளவு கணினியில் கிடைக்கக்கூடும் மற்றும் செயல்முறையின் நடத்தை பொறுத்து எனவே இது ஒரு பக்க அளவிலிருந்து மற்றொரு பக்க அளவிற்கு செல்லலாம் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு ப்ரோக்ராம் அமைப்பு எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது ஒரு இண்டீஜர் வேரியபிள் டேட்டா கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது 128 உள்ளீடுகளின் 128 வரிசையாகும் எனவே இது 128 இன் 128 உள்ளீடுகளைக் கொண்ட ஒரு முழு வரிசை மேலும் ஒவ்வொரு வரிசையும் ஒரு பக்கத்தில் சேமிக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு முழு எண்ணும் 4 பைட்டுகள் என்று எடுத்துக் கொண்டால் ஒரு வரிசை 128 க்கு 4 ஆக உள்ளது எனவே அது 512 பைட்டுகள் ஒரு பக்க அளவு 512 ஆக இருந்தால் ஒரு வரிசை ஒரு பக்கத்தில் சேமிக்கப்படும் எனவே இந்த பக்கங்களில் ஒன்றாம் வரிசையில் ஒன்றைச் சேமிக்கும் எனவே டேட்டா 1 பின்னர் பக்கம் 2 க்குப் பிறகு இந்த டேட்டா இரண்டில் சேமிக்கும் இப்போது இந்த ப்ரோக்ராம் கட்டமைப்பை கவனித்தால் இது j0 j128 j மற்றும் i0i128i டேட்டா ij 0 க்கு சமமாகவும் இருக்கிறது எனவே இந்த டேட்டா கட்டமைப்பில் உள்ள அனைத்து உள்ளீடுகளையும் 0 க்கு துவக்க விரும்புகிறோம் இப்போது முதலில் பார்க்கும் குறிப்பு முறை 0 0 என்பதை அணுகும் பின்னர் 1 0 என்பதை அணுகும் பின்னர் 2 0 இந்த வழியில் இது 127 0 வரை செல்லும் இது i லூப்பின் 1 மறு செய்கையாக இருக்கும் பின்னர் இந்த j மதிப்பு 1 ஆக மாறும் i மதிப்பு மீண்டும் 0 ஆகவும் பின்னர் 1 1 1 2 ஆகவும் வரும் இப்போது இந்த குறிப்பு முறை கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ப்ரோக்ராம் குறிப்பிடும் பக்கங்களை பார்த்தால் முதலில் இது இந்த இருப்பிடத்தைக் குறிக்கிறது 0 0 பின்னர் 1 0 ஐ குறிக்கிறது எனவே 1 0 அடுத்த பக்கத்தில் உள்ளது இந்த பக்கத்திற்கு டேட்டா 0 கிடைத்துள்ளது இந்த பக்கம் 0 0 டேட்டாவிற்கு 0 0 உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது முதல் பக்கம் ஏனெனில் இது முதல் பக்கமாக இருப்பதால் ஒன்றாம் பக்கத்தில் சேமித்து வைக்கிறோம் எனவே முதல் வரிசையின் முதல் பக்கம் 0 0 முதல் 0 127 வரை சேமிக்கிறது அடுத்த பக்கம் டேட்டா 1 0 முதல் டேட்டா 1 127 வரை சேமிக்கப்படும் டேட்டா 0 0 முதல் பக்கத்தில் உள்ளது பின்னர் டேட்டா 1 0 இரண்டாவது பக்கத்தில் உள்ளது டேட்டா 2 0 மூன்றாம் பக்கமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு குறிப்பும் 1 பேஜ் பால்ட்களை உருவாக்கும் எனவே இந்த i லூப்பின் அனைத்து 127 குறிப்புகளும் i சுழல்களுக்கான அனைத்து 128 குறிப்புகளும் ஒரு பேஜ் பால்ட்யை உருவாக்கும் என்று கருதி ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் மட்டுமே மெமரியில் ஏற்றப்பட்டுள்ளது எனவே ஆரம்பத்தில் எந்த பக்கமும் ஏற்றப்படவில்லை இப்போது முதல் குறிப்பு வரும்போது அது ஒரு பேஜ் பால்ட்யை உருவாக்கும் ஒரு பக்கம் 0 ஏற்றப்படும் போது ஒரு பக்கத்தைக் குறிக்கும் எனவே பக்கம் 0 மாற்றப்படும் மற்றும் பக்கம் ஒன்று ஏற்றப்படும் மீண்டும் மற்றொரு பேஜ் பால்ட் இது முதல் வரிசையில் 128 பேஜ் பால்ட்யை உருவாக்கும் பின்னர் j லூப் 0 முதல் 127 வரை இயங்குகிறது எனவே மற்றொரு 128 மறு செய்கைகள் எனவே மறு செய்கைகளின் மொத்த எண்ணிக்கை அவ்வாறு உள்ளது இது 128 x 128 ஆக இருக்கும்போது எந்த பேஜ் பால்ட் உருவாக்கப்படும் எனவே இங்கு பல பேஜ் பால்ட்கள் உருவாக்கப்படும் மறுபுறம் இரண்டாவது ப்ரோக்ராமைக் கருத்தில் கொண்டால் இங்கே மெமரி இந்த வடிவமைப்பில் டேட்டாவைக் கொண்டுள்ளது எனவே இது முதல் பக்கம் 0 0 முதல் 0 127 வரை உள்ளது பின்னர் அடுத்த பக்கம் 1 0 முதல் 1 127 வரை உள்ளது பின்னர் இரண்டாவது ப்ரோக்ராமில் என்ன நடக்கிறது என்றால் முதலில் மெமரி 0 0 ஐ குறிக்கிறது அது இந்த இடம் பின்னர் இது இந்த j லூப்பைக் குறிக்கிறது எனவே இது 0 1 ஐ குறிக்கிறது இது இரண்டாவது இடம் இப்போது இந்த முதல் குறிப்பு அவ்வாறு செய்யப்படும்போது பக்கம் மெமரியில் இல்லை என்று கருதி ஒரு பேஜ் பால்ட் உண்டாகும் இப்போது பேஜ் பால்ட் ஏற்பட்டால் இந்த முழு பக்கமும் இரண்டாம் நிலை சேமிப்பிலிருந்து மெயின் மெமரியில் ஏற்றப்படும் எனவே அடுத்தடுத்த 127 குறிப்புகளில் பேஜ் பால்ட்கள் இருக்காது இந்த ப்ரோகிராம் i லூப்பின் அடுத்த மறு செய்கைக்கு வரும்போது அடுத்த பேஜ் பால்ட் ஏற்படும் மதிப்பிடும்போது 1 க்கு சமமாக மாறும் பின்னர் 1 j க்கு சமமாக இருக்கும் எனவே 1 0 இல் மீண்டும் ஒரு பேஜ் பால்ட் இருக்கும் எனவே இந்த வழியில் பேஜ் பால்ட் ஏற்படும் ஒவ்வொரு பக்கமும் முதல் குறிப்பு செய்யப்படும்போது அது ஒரு பேஜ் பால்ட்யை உருவாக்கும் பின்னர் மீதமுள்ள வேறுபாடுகளை உருவாக்கும் எனவே அவை மெமரியில் ஏற்றப்பட்ட பக்கத்தை மூலதனமாக்கும் எனவே எந்த பேஜ் பால்டும் இருக்காது இந்த வழியில் 128 பேஜ் பால்ட்களை ஒன்றாக இணைக்க முடியும் எனவே 2 சுழற்சியை மாற்றுவதை காண்கிறீர்கள் இந்த திட்டத்தின் கட்டமைப்பை கவனித்தால் லூப் வரிசையை மாற்றுவதன் மூலம் பல பேஜ் பால்ட்களை கடுமையாக மாற்றலாம் எனவே இது டேட்டாகளின் அமைப்பைப் பொறுத்தது வெவ்வேறு C போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜைப் பார்த்தால் இந்த வரிசையின் முக்கிய அமைப்பை 2 டைமென்ஷனல் அரே பயன்படுத்துகிறார்கள் எனவே வரிசை முக்கிய அமைப்பு என்றால் அரே சேமிக்கப்படும் 2 டைமென்ஷனல் அரே வரிசை வாரியாக சேமிக்கப்படும் ஏனெனில் வரிசை 0 வரிசை 1 போன்றவற்றை இங்கு விவாதிக்கிறோம் மறுபுறம் ஃபோட்ரான் போன்ற மொழியைப் பார்த்தால் ஒரு நெடுவரிசை முக்கிய அமைப்பைப் பயன்படுத்துகிறார்கள் அவை ஒரு நெடுவரிசை வாரியான பாணியில் சேமிக்கப்பட்ட டேட்டா இது முதலில் இந்த 0 0 ஐ சேமித்து வைக்கும் பின்னர் அது 0 ஐ சேமிக்கும் பின்னர் 1 0 உள்ளது பின்னர் 2 0 127 0 வரை செல்லும் பின்னர் அது 0 1 ஐ சேமிக்கும் இது ஒரு நெடுவரிசை வாரியாக டேட்டாவை சேமிக்கிறது எனவே இது ஒரு நெடுவரிசை வாரியான முறையில் சேமிக்கப்பட்டால் அந்த விஷயத்தில் இந்த ப்ரோக்ராம் அதிக எண்ணிக்கையிலான பேஜ் ஃபால்ட்களுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் இப்போது இந்த 0 0 ஐ இங்கிருந்து அணுகும் பின்னர் 0 ஐ அணுகும் பின்னர் 0 1 ஐ அணுகும் மற்றும் 0 1 அடுத்த நெடுவரிசையில் இருக்கும் எனவே மூன்றாம் பக்கத்தில் உள்ள 1 0 2 ஐ அணுகும் இந்த ப்ரோக்ராம் 128 பேஜ் ஃபால்ட்களாக 128 ஐ உருவாக்கும் அதே நேரத்தில் இந்த முதல் ப்ரோக்ராம் 128 பக்க தவறுகளை மட்டுமே உருவாக்கும் எனவே இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல் உருவாக்கப்படும் பேஜ் ஃபால்ட்களின் எண்ணிக்கையை மாற்றும் மேலும் பேஜ் ஃபால்ட் இன் எண்ணிக்கையில் மாற்றம் கணினி செயல்திறனை கணிசமாக பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் இருக்கும் அது இரண்டாம் நிலை சேமிப்பிடத்தை அணுகும் இந்த ப்ரோக்ராம் இந்த லோக்காலிட்டி நடத்தை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கோரிக்கை பேஜிங் சூழ்நிலையின் இந்த செயல்திறனை தீர்மானிப்பதில் மிகச் சிறந்த பங்கு கிடைத்துள்ளது மற்றொரு மிக முக்கியமான பிரச்சினை IO இன்டர்லாக் போன்றது எனவே பக்கங்கள் சில நேரங்களில் மெமரியில் பூட்டப்பட வேண்டும் எனவே சில IO செயல்பாட்டைக் கருத்தில் கொண்டால் ஒரு சாதனத்திலிருந்து ஒரு கோப்பை நகலெடுக்கப் பயன்படுத்தப்படும் பக்கங்கள் ஒரு பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் வழிமுறையால் வெளியேற்றப்படுவதற்குத் தேர்ந்தெடுக்கப்படாமல் பூட்டப்பட வேண்டும் எனவே சில டேட்டா பரிமாற்றத்தை செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு சாதனத்திலிருந்து ஒரு கோப்பை நகலெடுக்கிறோம் இந்த கோப்பை இந்த சாதனத்திலிருந்து இந்த இடையகத்திற்கு நகலெடுக்கிறோம் இப்போது இந்த பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் வழிமுறை காரணமாகவும் இது ஒரு குளோபல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் என்று குறிப்பாக கருதினால் வேறு சில செயல்முறைகள் ஒரு பேஜ் பால்ட்யை உருவாக்கியிருக்கலாம் மேலும் அது பாதிக்கப்பட்ட பேஜை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறது மேலும் இது வேறுபட்ட மெமரி பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்க் கொள்கைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளலாம் எந்தப் பக்கம் எந்த நேரத்திலும் இல்லாதது போன்ற கொள்கைகளை பெற்றுள்ளோம் எனவே இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட பக்கமாக தேர்ந்தெடுக்கப்படலாம் மேலும் இது பாதிக்கப்பட்ட பக்கமாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த IO பரிமாற்றம் தடைபடும் எனவே மீண்டும் இந்த IO ஆரம்பித்த செயல்முறை அந்த விஷயத்தில் மீண்டும் ஒரு பேஜ் பால்ட்யை உருவாக்கும் இந்த பக்கங்கள் மாற்று வழிமுறையால் வெளியேற்றப்படுவதற்குத் தேர்ந்தெடுக்கப்படாமல் பூட்டப்பட வேண்டும் நினைவகத்தை பூட்ட பக்கங்களை பின்னிங் செய்ய வேண்டும் எனவே இந்த பக்கத்தை தற்போதைக்கு நினைவகத்திலிருந்து அகற்றக்கூடாது என்பதை குறிக்க வேண்டும் இந்த IO இன்டர்லாக் செய்யப்பட வேண்டும் இந்த பேஜ் பால்ட்க் கொள்கை மாற்றாக இந்தப் பக்கத்தைத் தேர்ந்தெடுக்கவில்லை முடிவுக்கு வரலாம் விர்ச்சுவல் மெமரி ஒரு செயல்முறைக்கு மெமரி மிகப் பெரியதாக இருக்கும் கிட்டத்தட்ட எல்லையற்றது ஏனென்றால் இந்த லாஜிக்கல் அட்றஸ்களால் இயக்கப்பட்டிருப்பது CPU ஐ உருவாக்க முடியும் மேலும் இந்த நினைவகத்தை மிகப் பெரியதாக மாற்ற முடியும் பின்னர் ஏராளமான செயல்முறைகள் இருக்கக்கூடும் மேலும் இந்த தனிப்பட்ட செயல்முறையானது அட்றஸ் ஸ்பேஸ் ஐ CPU அட்றஸ் வரிகளால் நினைவகத்தால் உருவாக்கப்பட்ட முகவரியைப் போல பெரியதாக இருப்பதைக் காணலாம் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் நிச்சயமாக ஒரு சிக்கலாகும் ஏனென்றால் செயல்முறைகளுக்கு பிரேம்களை ஒதுக்க வேண்டும் மேலும் அந்த பக்கங்கள் எப்போது தேவைப்படும் போதும் மாற்றப்பட வேண்டும் இந்த பொருத்தமான பக்கம் கிடைக்கவில்லை பொருத்தமான இலவச சட்டகம் கிடைக்கவில்லை என்றான் ஒரு பக்கத்தைத் தேர்ந்தெடுத்து அதை பிரேம் இல் இருந்து மாற்றி அடுத்த பக்கத்தை ஏற்றுவதற்கு இலவசமாகவும் இந்த ப்ரோக்ராம் இருப்பிடமும் விர்ச்சுவல் மெமரி இன் வெற்றியைத் தேர்ந்தெடுப்பதில் உதவுகிறது ஏனெனில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சீரற்ற தாவல்களை உருவாக்கும் ஒரு ப்ரோக்ராமை அடிக்கடி எழுதினால் அதிக எண்ணிக்கையிலான பேஜ் ஃபால்ட்களை உருவாக்கும் இது கணினியின் செயல்திறன் பாதிக்கப்படுவதால் அதிக எண்ணிக்கையிலான பேஜ் ஃபால்ட்களை உருவாக்கும் இந்த முழு விவாதமும் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த செயல்முறைகளின் இடம் கிடைத்திருந்தால் இந்த செயல்முறையின் நடத்தை இந்த லோக்காலிட்டி ஐ பின்பற்றுகிறது அதனால்தான் இந்த விர்ச்சுவல் மெமரி வெற்றிகரமாக அமைந்துள்ளது இதன் மூலம் இந்த விர்ச்சுவல் மெமரி சூழலில் விவாதத்தை முடிப்போம் டிஸ்கில் செகண்டரி ஸ்டோரேஜ் அணுகல் பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்